மீண்டும் வருக எனவே குறைந்த சக்தி வடிவமைப்பிற்கான பல்வேறு நுட்பங்களைப் பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடர்கிறோம் சில முறைகள் அல்லது நுட்பங்களை நாம் பார்த்தோம் அவை கேட் நிலை அல்லது RTL நிலை வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன நாம் சில கட்டிடக்கலைகளையும் பின்னர் நாம் பயன்படுத்தக்கூடிய உயர் மட்ட நுட்பங்களையும் பார்ப்போம் எனவே கடைசியாக நீங்கள் எதைப் பற்றி பேசுகிறீர்கள் என்பது பற்றிய எங்கள் விவாதத்தை நாங்கள் தொடர்கிறோம் மேலும் வடிவமைப்பில் மின் நுகர்வை குறைக்க நாம் பயன்படுத்தக்கூடிய வேறு சில நுட்பங்களைப் பார்க்கலாம் எனவே இங்கே சில கட்டிடக்கலை நிலை அணுகுமுறைகளைப் பார்க்கிறோம் கட்டிடக்கலை நிலை அணுகுமுறையில் கேட் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இருக்கும் விவரங்களின் அளவை நாம் பார்க்கவில்லை நாம் சற்று உயர்ந்த மட்டத்தைப் பார்க்கிறோம் பதிவு பரிமாற்ற மட்டத்தில் இருக்கலாம் எங்களிடம் பெருக்கிகள் சேர்ப்பான்கள் ஒரு பைப்லைன் உள்ளது அளவில் நாங்கள் அந்த மட்டத்தில் சிந்திக்கிறோம் நாம் வாயில்களின் அளவைப் பார்க்கவில்லை எனவே இதுபோன்ற பல கட்டிடக்கலை நிலை அணுகுமுறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன அதே நேரத்தில் பல்வேறு நபர்களும் அதன் பின்னால் உள்ள அத்தியாவசிய யோசனையை விளக்கும் சில முறைகளும் சக்தியைக் குறைக்க இந்த முறைகளை மீண்டும் பயன்படுத்தலாம் அவற்றில் சில இணையான தன்மை பைப்லைன் பதித்தல் மறுசீரமைத்தல் மற்றும் பஸ் பிரிவு என அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகின்றனர் இப்போது இந்த நுட்பங்களுக்கு பல கூடுதல் வன்பொருள் தேவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் பரப்பளவு அல்லது கேட்கள் அல்லது டிரான்சிஸ்டர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் செலவை அதிகரிக்கிறீர்கள் ஆனால் நான் முன்பே குறிப்பிட்டது போல இப்போதெல்லாம் இது மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது சக்தியை குறைப்பது மிக முக்கியமானது சக்தி குறைப்பு சில நேரங்களில் முதன்மை விஷயமாகக் கருதப்படுகிறது அதன் பிறகுதான் செயல்திறன் போன்ற பிற அம்சங்கள் மற்றும் விஷயங்கள் வரும் ஏனென்றால் நீங்கள் திடீரென்று சந்தைக்குச் சென்று யாராவது ஒருவருக்கு மடிக்கணினியை விற்பனை செய்கிறீர்கள் என்று பார்த்தால் அதை சார்ஜ் செய்தவுடன் 15 மணிநேர பேட்டரி உயிர்வாழ முடியும் என்று சொன்னால் நீங்கள் மிகவும் ஈர்க்கப்படுவீர்கள் எனவே சிறிது நேரமாவது மற்ற அம்சங்கள் உங்களுக்கு இரண்டாம் நிலை ஆகிவிடும் எனவே இந்த முறைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இணையான தன்மையைப் பயன்படுத்தி இவை மிகவும் தற்காலிக அணுகுமுறைகள் என்பதைக் காண்க எனவே இந்த கருத்தை பல்வேறு எளிய உதாரணத்தின் உதவியுடன் விளக்குகிறோம் ஒரு பெருக்கி எடுப்போம் யோசனை மிகவும் எளிது ஒரு செயலியில் எனக்கு ஒரு பெருக்கி உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பெருக்கி 2 எண்ணை வெளிப்படையாகப் பெருக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் எனக்குத் தேவை அல்லது தேவையான செயல்திறனின் சில தேவைகள் உள்ளன சில குறிப்பிட்ட n எண்ணிக்கையிலான பெருக்கல் T நேரத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதுதான் எனது தேவை நான் ஒரு DSP செயலியை உருவாக்குகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இது நிகழ்நேரத்தில் வரும் சில சமிக்ஞைகளில் சில செயல்பாடுகளை கணக்கிடுவதாக வைத்துக்கொள்வோம் பட ஆடியோக்கள் சில வகையான சமிக்ஞைகள் எனவே ஒரு யூனிட் நேரத்திற்கு அல்லது ஒரு நேரத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டிய பெருக்கல் செயல்பாடுகளின் எண்ணிக்கை என்ன என்பதை நான் அறிவேன் எனவே தாமதம் எனக்குத் தெரியும் எனவே இப்போது நான் பல வடிவமைப்பு மாற்றுகளை ஆராய முடியும் நாம் சொல்வதைப் போல என்னிடம் ஒரு பெருக்கி உள்ளது அது போதுமான வேகத்தில் உள்ளது இது எதிர்பார்க்கப்படும் செயல்திறனைத் தக்கவைக்கும் எனவே இந்த வேகமான பெருக்கி சில அதிர்வெண்களுடன் செயல்படுகிறது f அல்லது f குறிப்பு என்று சொல்லலாம் இப்போது நான் இதைச் சொல்வது நல்லது இதுபோன்ற ஒன்றைச் செய்வோம் பெருக்கலைப் பிரதிபலிப்போம் யோசனையை அதிகரிப்பதில் நீங்கள் அவ்வளவு கவலைப்படவில்லை ஏனென்றால் இப்போதெல்லாம் சிப்பில் அதிக வன்பொருள் வைக்கலாம் அது இப்போது மிகவும் எளிதானது எனவே ஒன்றுக்கு பதிலாக 2 பெருக்கிகளைப் பயன்படுத்துவோம் மேலும் 2 பெருக்கிகளுக்கு இடையில் எங்கள் சுமைகளைப் பகிர்ந்து கொள்வோம் நாங்கள் என்ன செய்கிறோம் அதிர்வெண்ணை பாதியாக குறைக்கிறோம் நேர டெல்டாவில் ஒவ்வொரு பெருக்கலையும் நாங்கள் செய்கிறோம் என்று முன்பு சொல்லுங்கள் இப்போது இந்த பெருக்கிகள் ஒவ்வொன்றும் நேர டெல்டாவில் 2 ஆல் பெருக்கத்தை மேற்கொள்ளும் ஆனால் 2 பெருக்கிகள் இருப்பதால் மொத்த செயல்திறன் இன்னும் டெல்டாவாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் டெல்டாவில் நீங்கள் 2 பெருக்கங்கள் முடிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதிர்வெண்ணை பாதியாகக் குறைப்பதால் சக்தியின் தாக்கம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் எனவே ஒட்டுமொத்த மின்சாரம் சிதறடிக்கும் எனவே நாம் குறிப்பிட்டுள்ளவை இங்கே எழுதப்பட்டுள்ளன இந்த பாதிக்கு பதிலாக அதிர்வெண் f ref இல் இயங்கும் ஒரு பெருக்கிக்கு பதிலாக நாங்கள் 2 பெருக்கிகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே அவை நகலெடுக்கப்படுகின்றன அவை பாதி கடிகார அதிர்வெண்ணில் இயங்குகின்றன என குறிப்பிட்டுள்ளேன் எனவே ஒட்டுமொத்த செயல்திறன் இயல்பாகவே அப்படியே இருக்கும் மேலும் 2 மல்டிபிளையர்களிடமிருந்து வெளியீட்டை மாறி மாறி எடுக்கும் ஒரு மல்டிபிளெக்சர் வெளியீட்டு பக்கமாக இருக்கும் மேலும் அதிர்வெண் f ref முடிவுகளை உருவாக்கும் எனவே இதுபோன்ற ஒன்று எனது அசல் வடிவமைப்பு எனவே 16 பை 16 பெருக்கியில் 2 எண்கள் A மற்றும் B ஆகியவை வந்து பதிவேடுகளில் ஏற்றப்பட்டன அவை f ref இன் அதிர்வெண்ணுடன் கடிகாரம் செய்யப்பட்டன எனவே முடிவுகள் 1 தயாரிப்பு 1 நேரத்தில் f ref ஆல் உருவாக்கப்பட்டன ஆனால் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் 2 பெருக்கிகளைப் பயன்படுத்துகிறோம் அவற்றை மீண்டும் பதிவுசெய்த பதிவேடுகளுடன் பயன்படுத்துகிறோம் மேலும் அவை பாதி அதிர்வெண் உள்ள ஒரு கடிகாரத்தால் கடிகாரம் செய்யப்படுகின்றன அவற்றில் ஒன்றை நாம் கடிகாரத்தின் முன்னணி விளிம்பில் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம் உயரும் விளிம்பு மற்றொன்றை கடிகாரத்தின் வீழ்ச்சி விளிம்பில் செயல்படுத்துகிறோம் எனவே ஒவ்வொரு கடிகாரத்திலும் 2 செட் தரவை நாங்கள் வழங்குகிறோம் எனவே அவற்றில் ஒன்று இங்கு வழங்கப்படுகிறது மற்றொன்று இங்கு வழங்கப்படுகிறது ஏனெனில் இந்த 2 பெருக்கிகள் இப்போது மெதுவாக உள்ளன தரவு 2 ஆல் f ref வருகிறது எனவே உள்ளீட்டு தரவு மாற்றங்களும் மெதுவான விகிதத்தில் நடக்கிறது எனவே இங்கே மாற்றங்களின் எண்ணிக்கையும் மெதுவாக இருக்கும் எனவேவெளியீட்டு பக்கத்தில் நீங்கள் தயாரிப்புகளை ஒன்று முன்னணி விளிம்பில் ஒன்று வீழ்ச்சி விளிம்பிலிருந்து எடுக்கிறீர்கள் எனவே இறுதி வெளியீட்டைப் பொறுத்தவரை சுற்றுகளின் செயல்திறன் அப்படியே உள்ளது ஆனால் தனிப்பட்ட பெருக்கிகளைப் பொறுத்தவரை மிகக் குறைவான மாற்றங்கள் மட்டுமே உள்ளன மற்றும் சராசரியாக மின் நுகர்வு குறைவாக இருக்கும் இது இந்த அணுகுமுறைக்கு அடிப்படையான யோசனை இரண்டாவது கருத்து பைப்லைன் பதிப்பதை உள்ளடக்கியது அடிப்படைக் கருத்துக்களை மறந்துவிட்டவர்களுக்கு பைப்லைன் பதிக்கும் கருத்தை நினைவுபடுத்துகிறேன் அல்லது மதிப்பாய்வு செய்கிறேன் எனவே நான் இதைச் செய்வதற்கு முன் பைப்லைன் பதிப்பதற்கான அடிப்படைக் கருத்தை முதலில் விளக்குகிறேன் T நேரம் எடுக்கும் சில கணக்கீடு என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே என்னிடம் உள்ளீட்டுத் தரவு உள்ளது அவற்றை ஒவ்வொன்றாக I1 I2 I3 ஐப் பயன்படுத்துகிறேன் மேலும் O1 O2 O3 வெளியீடுகளைப் பெறுகிறேன் எனவே உள்ளீடுகளின் n எண்ணிக்கை இருந்தால் மொத்த நேரம் T ஆல் பெருக்கப்படும் இப்போது நான் இந்த கணக்கீடு T ஐ பல பகுதிகளாக பிரிக்கிறேன் என்று பைப்லைனிங் கருத்து கூறுகிறது இந்த நேரத்திற்கு அவற்றின் சம அளவு அனைத்தையும் அவை சம நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்று வைத்துக் கொள்வோம் K எண்ணிக்கையிலான நிலைகள் உள்ளன என்றால் நான் T1 T2 T3 Tk நிச்சயமாக ஒரு பைப்லைன் பதிப்பதற்கு இதுபோன்ற சில பதிவு நிலைகள் நமக்கு தேவைப்படும் எனவே தரவு ஒரு முனையில் வழங்கப்படும் அவை இப்படியே செல்லும் இப்போது அடிப்படை யோசனை என்னவென்றால் இந்த உள்ளீடு I1 வரும்போது முதலில் I1 T1 க்குள் வரும் ஆனால் T1 முடிந்து சிறிது நேரம் கழித்து அது செயல்படுத்தப்படும் எனவே இந்த I1 இதன் விளைவாக T2 க்கு செல்லும் இப்போது T1 ஐ I2 உடன் தொடங்கலாம் அடுத்த கட்டம் I1 T3 க்கு செல்லும் பின்னர் I2 இங்கே வரும் I3 இங்கே வரும் எனவே இந்த வழியில் நாம் ஒன்றுடன் ஒன்று செயல்படுத்த முடியும் எனவே n பெரிதாக இருக்கும்போது வேகத்தை நாம் பெறலாம் இது நிலைகளின் எண்ணிக்கை சமமான k க்கு சமமாக இருக்கும் எனவே பைப்லைனிங்கைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் வேகத்தை அதிகரிக்க முடியும் ஒரு யூனிட் நேரத்திற்கு அதிக கணக்கீடு செய்யலாம் ஆனால் இங்கே நாம் மின் நுகர்வு தொடர்பாக பேசுகிறோம் இது போன்ற ஒரு காட்சியை கற்பனை செய்வோம் எங்கள் காலக்கெடுவை பூர்த்தி செய்ய போதுமானதாக ஒரு சர்க்யூட் பிளாக் இருந்தது அதை விரைவாக உருவாக்க நாங்கள் விரும்பவில்லை இப்போது அதை ஒரு பைப்லைன் 2 பகுதிகளாக அல்லது பொதுவாக k பகுதிகளாக உடைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அதை ஒரு பைப்லைனில் உருவாக்குகிறோம் எனவே நாம் அதை ஒரு பைப்லைனில் செய்தால் அதை வேகமாக இயக்க முடியும் ஆனால் இது வேகமாக இயங்க எங்களுக்கு தேவையில்லை எனவே இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நாங்கள் ஒரு பைப்லைனை சரியாகச் செய்கிறோம் ஆனால் நீங்கள் பைப்லைனை மெதுவான அதிர்வெண்ணில் இயக்குகிறீர்கள் அதாவது எனது எல்லாவற்றிற்கும் மேலாக அசல் போலவே இருக்கும் ஆனால் எனது சராசரி மின் நுகர்வு வெகுவாகக் குறைகிறது இதுதான் அடிப்படை யோசனை எனவே இங்கே நீங்கள் பைப்லைன் நிலைகளை எளிதாக்குகிறோம் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் ஒரு கணக்கீட்டை எளிமையான துணை கணக்கீடாகப் பிரிப்பது போல இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அதிர்வெண்ணைக் குறைக்கலாம் அல்லது மின்னழுத்தம் மின்சாரம் வழங்கல் மின்னழுத்தத்தைக் குறைக்கலாம் எனவே மின் விநியோக மின்னழுத்தத்தைக் குறைப்பதும் மின் நுகர்வு குறைக்க மிக முக்கியமான வழியாகும் மின்னழுத்தத்தின் இந்த சதுரத்திற்கு விகிதாசாரமாக மாறும் சக்தி இருப்பதை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள் எனவே வெவ்வேறு பைப்லைன் நிலைகளில் நீங்கள் மின்சாரம் வழங்கல் மின்னழுத்தத்தை சிறிது மெதுவாகவும் நிச்சயமாக மின் நுகர்வு ஒரு பெரிய அளவிற்கு குறைக்கவும் முடியும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு நீங்கள் இப்போதைக்கு புள்ளிவிவரங்களை புறக்கணிப்பீர்கள் இது ஒரு குறிப்பிட்ட வழக்கு ஆய்வுக்கானது எனவே இது 2 சம பாகங்களாக பிரிக்கப்படும்போது அசல் மின்னழுத்தத்தைப் பொறுத்தவரை மின்னழுத்தம் 1 83 மடங்கு குறைக்கப்பட்டது எனவே இது இது போன்ற ஒன்று எனவே ஒரு பெருக்கி இருந்தது பெருக்கியை 2 பகுதிகளாகப் பிரிக்கிறோம் முதல் பாதி மற்றும் இரண்டாவது பாதியை 2 நிலை பைப்லைனில் பிரிக்கிறோம் நாம் என்ன செய்வது நாங்கள் அதே அதிர்வெண்ணில் பைப்லைனை இயக்குகிறோம் ஆனால் மின்னழுத்தம் ஆரம்பத்தில் அது Vref ஆக இருந்தது இப்போது அது Vref பை 1 83 ஆகிவிட்டது எனவே இந்த புதிய பைப்லைன் புதிய வடிவமைப்பிற்கான மின் நுகர்வு கணக்கிட்டால் மின் நுகர்வு அசல் மின் நுகர்வுகளில் 36 சதவீதமாக இருந்தது ஏனெனில் இது மின்னழுத்தத்தின் சதுரம் மின்னழுத்தத்தின் சதுரத்திற்கு விகிதாசாரமானது மற்றும் நீங்கள் இந்த மின்னழுத்தத்தைக் குறைக்கிறீர்கள் இது அவசியமான யோசனை எனவே ஒரு கணக்கீட்டை ஒரு பைப்லைனில் சிறிய துணை கணக்கீடுகளாகப் பிரிக்கிறோம் மேலும் ஒட்டுமொத்த மின் நுகர்வுகளைக் குறைப்பதன் மூலம் இந்த நிலைகளின் மின்சார மின்னழுத்தத்தை குறைக்கிறோம் மருநேரம் என்பது நாம் முன்னர் பேசிய ஒன்று ஆனால் முந்தையதைப் பயன்படுத்துவதை மறுபரிசீலனை செய்வது ஒரு வடிவமைப்பின் செயல்திறனை மேம்படுத்துவதைப் பற்றி பேசினோம் ஆனால் இப்போது இங்கே மின்சக்தி சிதறல் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான மருநேரம் பற்றி பேசுகிறோம் எனவே இங்கே நாம் ஒரு பைப்லைன் வடிவமைப்பை மீட்டெடுப்பதைப் பார்ப்போம் மேலும் கேட் லெவல் டிசைனை ஃபிளிப் ஃப்ளாப்புகளுடன் மீட்டெடுப்போம் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இங்கே நீங்கள் இதைப் போன்ற ஒரு பைப்லைனை பார்க்கிறீர்கள் 2 பதிவேடுகள் உள்ளன 6 நானோ வினாடிகள் மற்றும் 2 நானோ விநாடிகள் தாமதத்துடன் இடையில் சில கூட்டு சுற்றுகள் உள்ளன மொத்தம் 8 இங்கே அது 4 ஆகும் எனவே இந்த பைப்லைனில் கடிகார அதிர்வெண் இருக்க வேண்டும் அந்தக் காலம் குறைந்தபட்சம் 8 நானோ வினாடிகளாக இருக்க வேண்டும் மேலும் நிச்சயமாக இந்த பதிவு தாமதம் அமைத்தல் மற்றும் வைத்திருக்கும் நேரங்கள் அனைத்தும் இருக்கும் ஆனால் இங்கே காட்டப்பட்டுள்ளதைப் போல நீங்கள் C2 ஐ மாற்றவோ அல்லது நகர்த்தவோ முடிந்தால் இப்போது உங்கள் குழாய் 6 நானோ வினாடி மற்றும் 6 நானோ விநாடிகள் சமநிலையாக மாறும் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் இங்கே எங்கள் நோக்கம் பைப்லைன் கோடு வேகமாக இயங்குவதல்ல எனது நேரத் தேவையைப் பூர்த்தி செய்ய இது போன்ற ஒரு வடிவமைப்பு ஏற்கனவே எனக்கு இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அதை இன்னும் திறமையாக்க நாங்கள் நகர்கிறோம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் இந்த 8 நானோ வினாடி எங்களுக்கு போதுமானது ஆனால் இப்போது நீங்கள் 6 நானோ வினாடிகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு காட்சி உள்ளது ஆனால் இப்போது நான் என்ன செய்ய முடியும் இந்த தொகுதிகளில் எனது மின்சாரம் மின்னழுத்தங்களை மீண்டும் குறைக்க முடியும் இதனால் நான் இந்த தொகுதிகளை கொஞ்சம் மெதுவாக்குகிறேன் இதனால் மீண்டும் 8 நானோ விநாடிகளின் நேரத்தை அடைய முடியும் இது நான் பயன்படுத்தும் அடிப்படை யோசனை எனது பைப்லைனை மிகவும் திறமையாக்குவதற்கு மறுபரிசீலனை செய்வது ஆனால் அசல் நேரத் தேவையை மீட்டெடுப்பது அல்லது தக்கவைத்துக்கொள்வது இது எனக்குப் போதுமானது மின்சாரம் குறைப்பதன் மூலம் தொகுதிகளை மெதுவாக்குகிறேன் நான் இதைச் செய்தால் எனது சக்தியும் குறையும் எனவே ஒரு கேட் நிலை வடிவமைப்பிற்கு நான் காட்டும் மற்றொரு எடுத்துக்காட்டு எனவே இங்கே சில உள்ளீட்டு ஃபிளிப் ஃப்ளாப் மற்றும் வெளியீட்டு ஃபிளிப் ஃப்ளாப் கொண்ட கேட் போன்ற சில கேட் லெவல் வடிவமைப்பு என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் என்ன செய்கிறேன் இடையில் 4 கேட் தாமதங்கள் உள்ள 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகளை கடந்து இங்கே வைக்கவும் எனவே இப்போது தாமதம் சீரான 2 மற்றும் 2 ஆக மாறுகிறது எனவே ஆரம்பத்தில் கடிகார சுழற்சி 4 கேட் தாமதமாக இருந்தது ஆனால் இப்போது கடிகார சுழற்சி 2 கேட் தாமதமாகும் எனவே அதே விஷயத்தை இப்போது கடிகாரத்தை விரைவாக உருவாக்க முடியும் ஆனால் இந்த சுற்றுகளை விநியோக மின்னழுத்தத்தைக் குறைப்பதன் மூலம் மெதுவாக உருவாக்க முடியும் எனவே உங்களால் முடிந்த பல வழிகள் உள்ளன ஏனென்றால் நீங்கள் கவனிக்க வேண்டிய புள்ளி என்னவென்றால் சக்தி சிதறல் குறிப்பாக டைனமிக் சக்தி சிதைவு மின்னழுத்தத்தின் இந்த சதுரத்திற்கு விகிதாசாரமாகும் மேலும் இது அதிர்வெண்ணுக்கு விகிதாசாரமாகும் எனவே நீங்கள் அதிர்வெண்ணை அதிகரித்து மின்னழுத்தத்தைக் குறைத்தால் இந்த குறைவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏனெனில் அது அதன் சதுரத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே நீங்கள் அதிர்வெண்ணை அதிகரிப்பீர்கள் ஆனால் அதிர்வெண் அதிகரிப்பது சக்தியை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மின்னழுத்தத்தை குறைக்கிறீர்கள் குறைந்த மின்னழுத்தம் சக்தியின் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே அடிப்படை யோசனை என்னவென்றால் உங்கள் மாறும் ஆற்றல் சிதறல் குறையும் நல்லது மற்றும் இங்கே நாம் இதைப் பற்றி பேசும் கடைசி முறை மிகவும் சுவாரஸ்யமானது இது பஸ்ஸைப் பொறுத்தது நாங்கள் ஒரு பஸ்ஸைப் பிரிக்க முயற்சிக்கிறோம் பஸ் என்றால் என்ன என்று பார்க்கிறோம் பல வடிவமைப்புகளில் குறிப்பாக பல செயல்பாட்டுத் தொகுதிகள் உள்ள ஒரு செயலி போன்ற சிக்கலான வடிவமைப்பு அவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் நாங்கள் ஒரு பஸ்ஸை வரையறுக்கிறோம் பொதுவான பகிர்வு செட் ஆஃப் கோடுகள் இதன் மூலம் பல தொகுதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளலாம் இப்போது ஒரு CPU இல் நீங்கள் ஒரு செயலியில் தெரிந்திருக்கலாம் அவை பதிவேடுகள் மற்றும் ALU கள் ALU கள் மற்றும் நினைவகத்திற்கு இடையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பஸ்கள் இருக்கலாம் மேலும் பஸ்களில் பல செயல்பாட்டு அலகுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் அவை தொடர்பு கொள்ளலாம் இப்போது இந்த அணுகுமுறையில் நாம் சொல்வது என்னவென்றால் நாங்கள் பஸ்களைப் பார்க்கிறோம் ஒரு பஸ்ஸை பார்த்து மேலும் ஒரு பஸ்ஸை ஒரு எளிய பஸ்ஸின் தொகுப்பாகப் பிரிக்கலாமா அல்லது பிரிக்க முடியுமா என்பதைப் பார்க்கிறோம் இது அடிப்படை யோசனை எனவே நீங்கள் அதை செய்ய முடிந்தால் இது பஸ் பிரிவு என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே நாம் முடிந்தவரை வளங்களைப் பகிர்வதைத் தவிர்க்க முயற்சிக்கிறோம் எனவே நான் இதை விளக்குகிறேன் இது சிறிய சுவிட்ச் கொள்ளளவுக்கு வழிவகுக்கும் விசிறி வெளியேறுவதால் இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறேன் நாம் எடுக்கும் எடுத்துக்காட்டில் 2 மாற்றுகளை ஆராய்வோம் முதல் மாற்று எங்களிடம் ஒரு ஒற்றை பகிரப்பட்ட பஸ் உள்ளது அனைத்து தொகுதிகளுடனும் இணைக்கப்பட்ட ஒற்றை பஸ் இது ஒரு பெரிய பஸ் கொள்ளளவை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவை இயக்கி மற்றும் பெறுநராக இருக்கும் மேலும் ஒரு பஸ் இருப்பதால் பஸ்ஸின் நீளமும் மிக நீண்டதாக இருக்கும் இதன் விளைவாக பெரிய ஒட்டுண்ணி கொள்ளளவு ஏற்படும் இரண்டாவது மாற்று நீங்கள் இந்த பேருந்தை 2 சிறிய பேருந்துகளாக பிரிக்கிறீர்கள் என்று கூறுகிறது எனவே பஸ் கொள்ளளவு குறையும் மேலும் குறைந்த எண்ணிக்கையிலான ஓட்டுநர்கள் மற்றும் பெறுநர்கள் 1 பஸ்ஸை பகிர்ந்து கொள்வார்கள் எனவே ஒரு உதாரணத்தின் உதவியுடன் இதை விளக்குகிறேன் இது போன்ற ஒரு காட்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த திடமான வரியால் சுட்டிக்காட்டப்படும் ஒரு பஸ் இருப்பதை நீங்கள் முதலில் பார்த்தீர்கள் பஸ்ஸைப் பகிர்ந்து கொள்ளும் 8 தொகுதிகள் உள்ளன ஓட்டுநர்கள் மற்றும் பெறுநர்கள் உள்ளனர் அனைத்து தொகுதிகள் கொண்ட இயக்கிகள் மற்றும் இடையகங்களை அனுப்புதல் மற்றும் பெறுதல் உள்ளன இந்த குறிப்பிட்ட தொகுதி இந்த தொகுதிக்கு சில தரவை அனுப்ப விரும்பும்போது இந்த இயக்கி செயல்படுத்தப்பட்டு இந்த ரிசீவர் இயக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த பஸ் அனைத்து தொகுதிக்கூறுகளாலும் பகிரப்படுகிறது இப்போது இயற்கையாகவே பஸ்ஸின் நீளம் போதுமானதாக இருக்கும் ஏனெனில் இந்த 8 தொகுதிகளையும் இணைக்க வேண்டும் எனவே நான் இதை இப்படி காட்டியிருந்தாலும் ஒரு உண்மையான அமைப்பில் அவை ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட நீளமாக வைக்கப்படலாம் தொகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு உண்மையான அமைப்பில் வைக்கப்படக்கூடாது ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் மற்ற விஷயங்களைப் பார்த்தால் இந்த இயக்கி என்று சொல்லட்டும் இந்த இயக்கியின் வெளியீடு பல இடையகங்கள் 1 2 3 4 5 6 7 மற்றும் 8 யும் இயக்குகிறது எனவே ஃபேன் அவுட் 8 ஆகும் ஏனெனில் பேருந்துகள் நீண்டது எனவே C பஸ் போன்ற ஒன்றைக் கொண்ட ஒட்டுண்ணி கொள்ளளவு எனவே மாற்று வடிவமைப்பில் நாம் என்ன செய்வது இந்த பஸ்ஸை நாங்கள் 2 பஸ்களாகப் பிரிக்கிறோம் என்று சொல்கிறோம் இந்த முதல் 4 ஐ மட்டுமே முதல் பஸ் இணைக்கும் இரண்டாவது பஸ் நிச்சயமாக இந்த 4 ஐ இணைக்கிறது தேவைப்படும் போதெல்லாம் பஸ்களுக்கு இடையே தொடர்புகொள்வதற்கான இடைமுகம் உள்ளது எனவே வெளிப்படையாக தரவு பரிமாற்ற தேவைகளைப் பார்த்து இந்த பஸ் பகிர்வை நாங்கள் செய்வோம் எனவே நடக்கும் பெரும்பாலான தரவு பரிமாற்றங்களை நீங்கள் ஒரு பஸ்ஸில் வைக்க விரும்புகிறீர்கள் பஸ்களுக்கு இடையில் தரவு பரிமாற்றங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அதுதான் யோசனை இப்போது நாங்கள் இதைச் செய்தால் முதல் விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு பேருந்தின் அளவும் நீளமும் குறைவாக இருக்கும் ஏனெனில் இது குறைந்த எண்ணிக்கையிலான மாடுலஸை இணைக்கும் எனவே தனிப்பட்ட ஒட்டுண்ணி கொள்ளளவு C பஸ்ஸை விட மிகக் குறைவாக இருக்கும் இரண்டாவதாக இப்போது ஒவ்வொரு ஓட்டுனரும் முன்பு அது 8 சுமைகளை ஓட்டுகிறது 8 ஃபேன் அவுட் இப்போது அது 4 ஃபேன் அவுட்டை கொண்டுள்ளது மேலும் இந்த பஸ்ஸின் இடைமுகம் மிகவும் குறைவாக உள்ளது எனவே ஒட்டுண்ணி கொள்ளளவு குறைவாக இருக்கும் C குறைவாக இருக்கும் எனவே இந்த வகையான எளிய பகிர்வுகளைச் செய்வதன் மூலம் நீங்கள் காணக்கூடியது ஒட்டுண்ணி கொள்ளளவை மட்டுமல்ல சுமை கொள்ளளவையும் குறைக்க முடிகிறது இதன் மூலம் நாம் மாறும் மாறுதல் சக்தியை பெருமளவில் குறைக்க முடிகிறது சக்தியைக் குறைப்பதற்கான மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் மற்றும் பிரபலமான நுட்பங்களில் இதுவும் ஒன்றாகும் இப்போது சக்தியைக் குறைப்பதற்கான பல கட்டிடக்கலை நிலை நுட்பங்களைப் பார்த்தோம் எங்கள் அடுத்த சொற்பொழிவில் நாம் சில வழிமுறை நுட்பத்தைப் பார்ப்போம் அல்காரிதமிக் நுட்பம் என்றால் நாம் இன்னும் சுற்று வடிவமைக்கவில்லை எங்களுக்கு இன்னும் ஒரு கட்டமைப்பு இல்லை அதனால் இன்னும் வடிவமைக்கவில்லை எனவே அடுத்த சொற்பொழிவில் ஒரு அல்காரிதமிக் மட்டத்திலோ அல்லது ஒரு நடத்தை மட்டத்திலோ கூட நீங்கள் பின்பற்றக்கூடிய நுட்பங்கள் என்னவென்றால் அது இறுதியில் சக்தியைக் குறைக்கும் ஒரு சில சிந்தனைகளை விளக்குகிறோம் எனவே இப்போதைக்கு இங்கே நிறுத்துவோம்